வணக்கம் நண்பர்களே இன்று நாம் விங்க் லோடிங்க் மற்றும் தர்ஸ்ட் லோடிங்க் பற்றி பேசவிருக்கிறோம் இவை டேக் ஆப் செய்ய எவ்வளவிருக்கவேண்டும் என்பதையும் காணவிருக்கிறோம் இதுவரை நாம் ஏற்றம் குரூஸ் லாயிட்டர் ரேஞ்ச் பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம் ஆனால் இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒன்றனைக் காணவிருக்கிறோம் விங்க் லோடிங்க் எவ்வளவு இருக்கவேண்டும் டேக் ஆப் செய்வதற்கு விங்க் லோடிங்க் எவ்வளவு இருக்கவேண்டும் என எப்படி ஒரு வடிவமைப்பாளன் தெரிந்துகொள்ளலாம் என்பதனையும் காணவிருக்கிறோம் இந்த டேக் ஆப் லேண்டிங்க் இவையிரண்டும் மிகவும் முக்கியமான செயல்பாடுகள் ஏனெனில் நீங்கள் கவனித்தீரானால் முக்கால் வாசி தவறுகளும் விபத்துகளும் சிறியதோ பெரியதோ தீவிரமானதோ தீவிரமல்லாததோ இந்த இரண்டனில் மட்டுமே நடைபெறும் எடுத்துக்காட்டாக இப்பொழுது நீங்கள் தரையேற்றம் செய்கிறீர் என்றால் தேவையான வேகத்தை எட்டாமல் ஆங்கிள் ஆப் அட்டாக்கை ஏற்றினால் ஸ்டால் ஆகி விழுந்துவிடும் இதனை நாம் பிரீமெச்சூர் டேக் ஆப் என்போம் அதேபோல் இப்பொழுது தரையிறக்கத்திற்கு வருவோம் சில நேரம் தரையிறங்கும்போது வேகம் அதிகமாகவிருந்தால் ஒரு தீவிரமான சேதம் விமானத்திற்கு தேவைப்படும் இதுவும் தமக்கு தெரியும் VTO என்பது 1 1Vstall என்பது என Vstall என்பது Vstall னை குறைக்க இரு வழிகள் உண்டு ஒன்று விங்க் லோடிங்கினை குறைப்பது அல்லது CLmax -னை அதிகரிப்பது WS னை ஒருமுறை குறைக்க முற்பட்டோமெனில் இறக்கையின் பரப்பளவை குறைக்கவேண்டும் இறக்கை அதிகப் பரப்பளவுக் கொண்டிருந்தால் விங்க் லோடிங்க் குறைவாகவிருக்கும் எனவே Vstall குறைவாக இருக்கும் எனினும் பெரிய இறக்கைப் பரப்பளவிருந்தால் இழுவை அதிகமாக இருக்கும் எனவே விமானத்தினை நகர்த்த அதிக சக்தி வேண்டும் எனவே இந்த இடத்தில் நாம் ஒன்றை இழக்கவேண்டும் இது வேண்டாமெனில் மற்றொரு வழியொன்று உண்டு விமான இறக்கையின் பரப்பளவினை ஓரளவிற்கு உயர்த்திவிட்டு CLmax-னை உயர்த்துவது CLmax னை நாம் எவ்வாறு உயர்த்துவோம் பிளாப்ஸ்களை பயன்படுத்தி பலவிதமான உயர் லிப்ட் சாதனங்கள் இருக்கின்றன அவற்றை பயன்படுத்தி CLmax னை 1 2 ல் இருந்து 5 வரை கூட உயர்த்தமுடியும் ஆனால் இவ்வுலகில் எதுவும் இலவசமாய் கிட்டாது CLmax உயர்ந்தால் இழுவை உயரும் இழுவை உயர்ந்தால் ஈர்ப்பு மையத்தைப் பொறுத்து அதிக மொமென்ட் உருவாக்கும் அப்படியே Vstall னைப் பார்ப்போம் ஆனால் ஒரு வடிவமைப்பாளனாக அந்த விமானி இப்படி ரோல் செய்தால் உடனே டேக் ஆப் ஆகும் அளவுக்கு வேகம் எவ்வளவு தூரத்தில் அந்த வேகம் கிடைக்கும் என்பதனை நான் தெரிந்துகொள்ளவேண்டும் சட்டப்படி 50 அடிகள் தாண்டியிருத்தல் இருத்தல் வேண்டும் டேக் ஆப் எடை விங்க் லோடிங்க் பற்றிய விஷயங்களைப் பார்ப்பதற்கு முன்பு டேக் ஆப் செய்யும் பொழுது விமானத்தில் என்னென்ன நடக்கின்றன என்பதனை உற்று கவனிப்போம் ஒரு சாதாரண எளிய வரைபடம் வரைவோம் இது ஒரு விமானம் இது ஒரு லேண்டிங்க் கியர் இங்கு மற்றொரு லேண்டிங்க் கியர் உள்ளது இது விமானத்தின் CG ஈர்ப்பு மையம் விமானத்தின் கடை லேண்டிங்க் கியருக்கு சற்று முன்னே இருக்குமாறு தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் CG விமானத்திற்கு பின்னாலிருந்தால் ஒரு சிறிய திடீர் அசைவோ அதிர்வோ ஏற்பட்டால் விமானத்தின் மூக்கு தரையினை நோக்கத்துவங்கிவிடும் எனவே CG னை நாம் கடை லேண்டிங்க் கியருக்கு சற்று முன்னால் இங்கு வைத்துக்கொள்வோம் இங்கு ஒரு எடை கீழ் நோக்கி இயங்கும் அதற்கேற்றவாறு ரியாக்ஸன் இருக்கும் நிச்சயமாக லிப்ட் மற்றும் இழுவை இருக்கும் இந்த லிப்ட் மற்றும் இழுவை ஏரோடைனமிக் சென்டரில் இயங்கிக்கொண்டிருக்கும் சொல்லப்போனால் நாம் லிப்ட் மற்றும் இழுவை விசைகளை மொமென்ட்களுடன் ஏரொடைனமிக் மையப்புள்ளியில் மாற்றுவோம் ஆனால் கணக்கீட்டுக்காக நாம் அவை அனைத்தையும் ஈர்ப்பு மையத்தில் மாற்றுகிறோம் எனவே லிப்ட் இழுவையினை நாம் எழுதினால் இங்கு ஒரு மொமென்ட் இருப்பதாய்க் கொள்வோம் இதுபோல் ஒரு படம் இருந்தால் இதனையெல்லாம் எழுத மிகவும் எளிதாய் இருக்கும்

சரி இப்பொழுது நீங்கள் ஒரு V0 வில் ஆரம்பிக்கிறீர்கள் VLO கு வந்துவிட்டீர்கள் இப்பொழுது தான் நீங்கள் விமானத்தின் ஆங்கிள் ஆப் அட்டாக்கினை உயர்த்தி ஏற்றம் செய்வீர்கள் இங்கிருக்கும் பிரச்சனை என்னவென்றால் நான் V0 விலிருந்து VLO கு வேகத்தைக் கூட்டுகிறேன் லிப்ட் மற்றும் இழுவை மாறும் ஏனெனில் அவை வேகத்தினை சார்ந்தவையே ஒரு வடிவமைப்பாளன் இவையனைத்தையும் உட்கார்ந்து கணக்கிடமாட்டான் இந்த மொத்த விசைகளால் எழும் ஒரு சராசரி மதிப்புகளை அறிந்துகொண்டு காய்களை நகர்த்துவான் ஒரு சரியான சராசரி முடுக்கத்தினை அறிந்துகொண்டால் போதும் ஏனெனில் எனவே இங்கு a என்பது சராசரி முடுக்கம் பொதுவாக இந்த ஏரொடைனமிக் விசையினை ஒரு 0 7 VLO கணக்கிட்டால் இது ஒரு நல்ல தோராயமான மதிப்பினைக் கொடுக்கும் எனவே இந்த சராசரி முடுக்கத்தினை நாம் அனைத்து விமானங்களுக்கும் பயன்படுத்தலாம் இவை எதுவும் புதிதாய் நான் சொல்லவில்லை முன்பே கூறியதனை தான் நான் சொல்கிறேன் சரி சரி இன்றைய கதைக்கு வருவோம் இன்று நாம் ஒரு குறிப்பிட்ட டேக் ஆப்பிற்கு எப்படி தேவையான விங்க் லோடிங்கினை தெரிந்துகொள்வது என்பதனை தானே பார்க்கவிருந்தோம் இந்த 0 7 VLO-ல் கணக்கிட்ட முடுக்கத்தினை எடுத்துக்கொண்டு அதனை இந்த கருத்தை வைத்து சராசரி முடுக்கத்தினை அறிந்துகொள்ளலாம் சரி அப்படியானால் இங்கு a என்பது 0 7 VLO ல் விசையினை எடையால் வகுத்துக்கிடைப்பதுவாகும் VLO -தனை நாம் 1 2 அல்லது 1 3 Vstall என எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக இவையெல்லாம் சட்டப்படி கூறப்பட்டிருக்கும் FAA வரையறைகள் கூறுவதை நான் ஒரு வழக்கை தீர்க்கும்போது பயன்படுத்துவேன் இப்பொழுது இது தமக்கு எப்படி எடுத்துக்கொள்ளவேண்டும் என்பதனை காட்டுவதற்காகத்தான் இவ்வாறு பயன்படுத்தினால் லிப்ட் ஆப் தொலைவானது இது ஒரு சராசரி தான் நான் VLO1 2 Vstall என எடுத்துக்கொண்டால் அப்பொழுது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இவ்வாறு கிடைக்கும்

இப்பொழுது இந்த கூற்றினை இந்த லிப்ட் ஆப் தொலைவிற்கான விங்க் லோடிங்கை கணிக்க ஒரு வடிவமைப்பாளன் எவ்வாறு பார்ப்பான் என்பதனை காண்போம் இங்கு ஒரு S இல்லை அன்றோ நான் ஒரு வடிவமைப்பாளனாக இருந்தால் இது எவ்வளவு உந்தத்தினை அளிக்கும் என கணக்கிடுவேன் ஏனெனில் விமானம் இன்னும் உருவாக்கப்படவில்லை எனவே எனக்கு சில விஷயங்கள் தெரியாது சொல்லப்போனால் இறக்கையின் பரப்பளவு எவ்வளவு என்பது மற்றும் CD0 என்னவென்பதெல்லாம் என எனக்கு தெரியாது எனவெ எனது அனுபவத்தை வைத்து இது ஒரு 10 லிருந்து 15 சதவீதம் வரை உந்தம் கொடுக்கும் எனக் கொள்வோம் அப்பொழுது ஒரு வடிவமைப்பாளனாக இதனை தவிர்த்துவிடுலாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம் என நான் முடிவெடுப்பேன் அப்படியென்றால் இந்த நெறி இப்படி மாறிவிடும் இது ஒரு சிறு நெறி இதனில் விங்க் லோடிங்க் எங்கு ஒளிந்திருக்கிறது என்பதனை நான் தேட வேண்டும் அதே சமயம் உந்தம் லோடிங்க் நாம் பார்க்கவேண்டும் ஏனென்றால் அதிகமான உந்தம் லோடிங்க் இருந்தால் எளிதினில் வேகம் கூட்டலாம் எனவே sLO என்பது உந்தம் லோடிங்கின் ஒரு ஃபங்க்ஷன் விங்க் லோடிங்க் சிறிதாய் இருப்பின் இறக்கையின் பரப்பளவு அதிகமாகவிருக்கும் எனவே குறைந்த விமான இறக்கைப்பரப்பளவில் உருவாகும் லிப்டினை விட இதனில் அதிகமாக உருவாகும் எனவே விங்க் லோடிங்கும் லிப்ட் ஆப் தொலைவினை பாதிக்கும் எனவே வடிவமைப்பாளன் முதலில் sLO ம் W2 ம் நேர் விகிதமாய் உள்ளதா எனப் பார்ப்பான் அதற்கென்ன அர்த்தம் மொத்த எடை sLO -னை பாதிக்கும் இதனால் தான் எடையினை பொருத்து விமானத்தை வகைப்படுத்துகிறோம் 700 கிலோவிற்கு கீழே 1500 கிலோவிற்கு கீழே என வகைகள் உள்ளன ஏனென்றால் எடை தான் எவ்வளவு தரையிறங்கு தளம் டேக் ஆப் செய்யத் தேவை என்பதனை கூறும் இவை ஒரு விமானம் ஆப்பரேட்டரின் மிக முக்கியக் கட்டுப்பாடு அதனுடன் sLO என்பது காற்றின் அடர்த்திக்கு எதிர்மறை விகிதமாய் உள்ளது அப்பொழுது நீ டெல்லியில் பறக்க வடிவமைத்த விமானத்தினை லே அல்லது லடாக்கில் பறக்கவிட்டால் அங்கெல்லாம் காற்றடர்த்தியும் வெப்பநிலையும் குறைவு அப்பொழுது அங்கு இந்த விமானத்தை இயக்கினால் லிப்ட் ஆப் தொலைவு அதிகரிக்கும் எனவே டெல்லியில் தரையேறும் அதே எடையுடன் இங்கு ஏற இயலாது எனவே இப்பொழுது எப்படி சமாளிப்பது இப்பொழுது முழு பயணியர்களுடன் நீ டெல்லியில் தரையேறுகிறாய் அதே போல் லேவிலிருந்து ஏறினால் அப்பொழுது ஆப்பரேட்டர் என்ன செய்ய வேண்டும் என்பதனை ஒரு வடிவமைப்பாளன் எப்படி சொல்லுவான் எனவே லே விலிருந்து அதே விமானத்தில் குறைந்த எடையுடன் டேக் ஆப் செய்யலாம் எப்படி எடையை குறைப்பது பயணியர் எண்ணிக்கையினைக் குறைத்தால் குறைந்த எரிபொருள் செலவாகும் எனவே மொத்த எடை குறைகிறது பிறகு அந்த விமானம் அங்கிருந்து அருகில் வேறு எங்கு போதிய அளவு தரையிறங்கு தளம் இருக்கிறதோ அங்கு சென்றுவிடும் இப்படிதான் செயல்பாடுகள் சீரமைக்கப்படும் இன்னொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள் டெல்லியில் முழு எடையுடன் தரையேறியிருப்பீர்கள் லே வை வந்தடையும்போது எடையானது குறைந்திருக்கும் ஏனெனில் எரிபொருள் செலவாகியிருக்கும் இதுவும் sLO தொலைவினையும் sTD ம் குறைக்க உதவும் இவையிரண்டும் ஒன்று தான் கணக்கிட்டால் தெரியும் இவை இரண்டும் கிட்டத்தட்ட ஒரு சேரத் தான் வரும் ஒரு சாமானிய போக்குவரத்து விமானத்திற்கு sLO என்பது உந்தத்திற்கு எதிர்மறை விகிதமாய் இருக்கும் அதிகமாக உந்தம் இருப்பின் குறைந்த sLO அன்றோ அதிக உந்தம் எனில் விரைவாக VLO எட்டிவிடலாம் எனவே குறைந்த sLO போதும் இந்த கான்செப்ட் சரி தான் ஆனால் ஒரு வடிவமைப்பாளன் உந்தம் லோடிங்க் அல்லது விங்க் லோடிங்க் விஷயங்களைத் தான் நம்புவார் சரி இப்பொழுது எப்படி இதனிலிருந்து ஒரு வடிவமைப்பாளன் விங்க் லோடிங்க் அல்லது த்ரஸ்ட் லோடிங்கினை கண்டறிவான் இப்படி எழுதலாம் இவை இரண்டும் ஒன்று தான் அல்லவா ஒரு வடிவமைப்பாளன் இது போன்ற ஒரு நெறி கிட்டிவிட்டால் திருப்தியடைந்துவிடுவான் இதனை விட மிகவும் சிக்கலான பல நெறிகளை பல அறிவியலாளர்கள் தந்திருக்கின்றனர் நான் சொல்லியிருக்கிறேன் வடிவமைப்பாளன் என்பவன் ஒரு உயர்கணித மேதையல்ல இது போன்று அவனுக்கென நெறிகளை அவனே வைத்திருப்பான் இப்பொழுது ஒரு சட்டம் sLO ஆனது 1000 மீட்டர்களாக இருத்தல் வேண்டுமென்று கூறினால் அவன் 1000 மீட்டர்களை இங்கு போடுவான் 1000 மீட்டர்களை போட்டால் எவ்வளவு விங்க் அல்லது த்ரஸ்ட் லோடிங்க் வரும் அவன் த்ரஸ்ட் லோடிங்கிற்குத் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பான் ஏனென்றால் CLmax தனை உயர் லிப்ட் சாதனங்கள் கொண்டு உயர்த்திக்கொள்ளலாம் எனவே அவன் த்ரஸ்ட் லோடிங்கினை எடுத்துக்கொள்வான் விமானத்தினைப் பொருத்து லிப்ட் சாதனங்கள் போட்டுக்கொள்வான் செஸ்னா போன்ற விமானத்திற்கு சிக்கலான பிளாப்ஸ்கள் தேவையில்லை ஒரு சாதாரண பிளேன் பிளாப்ஸ் போதும் அதே A320 ஆக இருப்பின் சிக்கலான பிளாப்ஸ்கள் போடுவோம் வடிவமைக்கப்படும் விமானத்தைப் பொருத்து எவ்வளவு எடை உள்ளது ஏரோபேடிக் விமானமா அல்லது வேவுப்பணி விமானமா என்பதனைப் பொருத்து லிப்ட் சாதனங்கள் போடுவோம் எனவே CLmax தனை ஒரு 1 5 என வைத்துக்கொள்வோம் 1 5CLmax என கண்டவுடனே தெரிந்துவிடும் ஒரு நல்ல வடிவமைப்பாளனுக்கு எவ்வித பிளாப்ஸ் பயன்படுத்தவேண்டுமென்று 1 5 எனும் விகிதத்துக்கெல்லாம் பிளேன் பிளாப்ஸ் தான் போடுவோம் சரியா ஒரு 2 அல்லது 2 5 போட்டால் பவுலர் பிளேப்ஸ் அல்லது சிலேட் அல்லது சிலாட் போன்ற விஷயங்களை பயன்படுத்தலாம் எனவே அவன் இந்த விமானம் அதிகமாக எங்கு இயங்கும் என்பதனை கண்டறிந்து அதற்கேற்ற காற்றடர்த்தியினை போட்டு விங்க் லோடிங்க் தெரிந்துகொள்வான் ஒரு சிக்கலான நெறியிலிருந்து விஷயங்களை எடுப்பதனை விட இது போல் ஒரு எளிய நெறியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த வழிமுறையினைத் தான் ஒரு விமானத்தினை வடிவமைக்கும்போது பயன்படுத்துவோம் இந்த டேக் ஆப் தொலைவு என்பது sLO எனக் கூறப்பட்டுள்ளது 11 மீட்டர் தொலைவு என்றால் 30 அல்லது 50 அடிகள் இராணுவ அல்லது போக்குவரத்து விமானங்கள் பொறுத்து 30 அல்லது 50 அடிகள் எனக்கூறுவர் இங்கு துவங்கி நான் VLO னை எட்டி பிறகு தரையேறுவேன் இந்த தொலைவு 30 அல்லது 50 அடிகள் இதுவே ஒரு ஒற்றை எஞ்சின் விமானத்தின் டேக் ஆப் தொலைவு நாம் பேலேன்ஸ் பீல்ட் தூரத்தையும் காண்போம் இது ஒன்றுக்கும் மேற்பட்ட எஞ்சின்கள் உடைய விமானத்திற்கு மிகவும் முக்கியம் ஒரு எஞ்சின் வேலை செய்யவில்லையென்றால் டேக் ஆப் செய்யலாமா அல்லது நிறுத்தலாமா அல்லது ஒரு சர்க்யூட் பிலைட் பறந்து இறங்கலாமா என எவ்வாறு முடிவுசெய்வது எனவே அதுவே எனது அடுத்த சொற்பொழிவு மிக்க நன்றி